வணக்கம் கடந்த மூன்று அமர்வுகளில் நாம் பைனான்சியல் ஸ்டேட்மென்ட் அனாலிசிஸ் மற்றும் அதன் விளக்கம் பற்றி அதிகமாக விவாதித்து உள்ளோம் நாம் பல்வேறு வகையான ரேஷியோ பற்றியும் எவ்வகையான பங்குதாரர்களுக்கு எவ்வகையான ரேஷியோ முக்கியமானவை என்பதையும் அதற்கு முன் பார்த்தோம் இப்போது உண்மையான எண்களின் விளையாட்டை பற்றி பார்ப்போம் இப்பொழுது நாம் சில நிறுவனத்தின் தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் ஏற்கனவே நான் கூறியது போல் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட தாள்களை அச்சு எடுத்துக் கொள்ளவும் இதுவரை அச்சு எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது உடனடியாக எடுத்துக் கொள்ளவும் நீங்கள் வீடியோவை நிறுத்திவிட்டு அச்சு எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி விவாதிக்க உள்ளோம் கம்பாரிட்டிவ் மற்றும் காமன் சைஸ் ஸ்டேட்மென்ட் இது முதல் அமர்வில் நாம் விவாதித்தபடி ஹரிசான்டல் மாற்றும் வெர்டிகள் அனாலிசிஸ் ஆகும் எனவே உண்மையான தரவுகளின் அடிப்படையில் அதை கணக்கிட்டு பார்க்க போகிறோம் இதுதான் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் இலாப நட்டக் கணக்கு ஆகும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்து இருக்கும் என்று நினைக்கிறேன் இது ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனமாகும் இது இந்தியாவில் புகழ் பெற்ற கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது இத்துடன் நமக்கு மார்ச் 16 மற்றும் 17 ஆம் தேதியின் தகவல்கள் கிடைத்து உள்ளன இது ஒரு லாபகரமான வருடமாக இல்லை என்பதை 4000 லிருந்து 3400 ஆக வருவாய் இறங்கி வருவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இதற்கு பல்வேறு வகையான செலவினங்கள் காரணமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் முதலில் ஹரிசான்டல் அனாலிசிஸ் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் ஹரிசான்டல் அனாலிசிஸை 2 வருடங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதனால் நாம் கடந்த வருட மார்ச் 16 தகவல்களை சேகரித்து ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இந்த தயாரிப்புதான் கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் என்று கூறுகிறோம் இப்போது மிகவும் எளிதாக நாம் அறிவு பூர்வமாக இதை அறிந்து கொள்ள முடியும் அதனால் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் இதற்கு தலைப்பு கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் என்று வைத்துக் கொள்வோம் தற்சமயம் 2 வருட தகவல்களை ஒப்பிட்டு அறிக்கையை நாம் எடுத்துக் கொள்வோம் நாம் வித்தியாசத்தை கணக்கிடும் போது இந்த வருட அதிகரிப்பு அல்லது குறை காணலாம் சாதாரணமாக நாம் முதல் இலக்கங்களில் அதிகரிப்பை எதிர்பார்ப்போம் ஆனால் நான் வேண்டுமென்றே ஒரு நிறுவனத்தின் குறைகளை எடுத்திருக்கிறேன் இதை நீங்கள் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் தொய்வு 4078 லிருந்து 3407 ஆக இருப்பதை பார்க்கலாம் ஆக வித்தியாசம் 671 ஆகும் ஆனால் இது நிகழ் கால வருட அதிகரிப்பு இல்லை மாறாக இது ஒரு குறைதல் அதிகரிப்பு ஆகும் இந்த துல்லியமான இலக்கம் கூட ஒப்பீடு அதிகரிப்பா அல்லது குறைவா என்று ஒப்பீட்டளவில் மாற்றம் பற்றி தெளிவாக கூறாது நாம் இதை சதவீதமாக மாற்ற கடந்த வருடத்தை அடித்தளமாக வைத்து கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒப்பிட்டு முதலில் வித்தியாசத்தை கண்டறிந்து பிறகு மாற்றத்தை சதவிகிதத்தில் அறியலாம் கால்குலேட்டர் கொண்டு அனைத்து இலக்கங்களையும் எளிதாக கணக்கிடலாம் ஆனால் ஒரே விதமான முறையை மொத்த இலக்கங்களும் பயன்ப்படுத்தவும் ஒவ்வொரு இலக்கமாக நாம் இனி பார்க்கலாம் மொத்த மற்றும் நிகர வருவாய் ஒன்றுதான் 16 சதவீதமாக வீழ்ந்துள்ளது வருவாய் ஈட்டாத சதவீதமும் 16 சதவீதமாக அதிகரித்துள்ளது அதேபோல் 34 லிருந்து 39 ஆக உயர்ந்து உள்ளது மூன்றாவது இலக்கமாக பிற இயக்க வருவாய் 16 சதவீதமாக அதிகரித்துள்ளது தற்செயலாக இரண்டு இலக்கங்களும் 16 ஆக உள்ளது மொத்தமாக பிற இயக்க வருவாய் 16 சதவீதம் குறைந்துள்ளது எதுவாயினும் பிற இயக்க வருவாய் புறக்கணிக்கத்தக்கது பிற வருவாய் 19 சதவீதம் 19000 கோடி வீழ்ந்துள்ளது என்பதை இங்கு காணலாம் அதேபோல் 19 கோடி என்பது 12 சதவீத வீழ்ச்சிதான் ஆனால் மொத்த வருவாய் மீண்டும் 16 சதவீதமாக வீழ்ந்துள்ளது இதனை ஒட்டுமொத்த வீழ்ச்சி என்று கூறலாம் அதேப்போல் இயக்க மற்றும் நேரடி செலவினங்கள் அதிகமாக அல்லது குறைவாக 2339 லிருந்து 2149 ஆக வீழ்ந்துள்ளது அதாவது ௦0 08 சதவீத வீழ்ச்சியாக உள்ளது இது புறக்கணிக்கத்தக்க மாற்றமாக உள்ளது ஊழியர்களுக்கான நன்மைகள் எந்த ஒரு அதிகரிப்பும் குறையும் இல்லாமல் அதே இலக்கமாக உள்ளது நிதி செலவு மீண்டும் மாறாமல் தொடர்ந்து அதே நிலையில் உள்ளது மார்ஜினல் அதிகரிப்பு 0௦ 7 சதவீதமாகவும் தேய்மானமும் அதிகரிக்காமலும் குறையாமலும் நிலையாக இருக்கிறது மற்ற செலவினங்களும் சிறிது வீழ்ந்து தான் உள்ளது மொத்த செலவினங்கள் அதிகமாகமலும் குறையாமலும் அதே நிலையில் இருப்பதை காணலாம் 0௦ 11 சதவீதம் மட்டுமே வித்தியாசம் இயல்பாகவே இலாப தன்மையின் தாக்கம் 16 சதவீதமாக குறைந்து செலவினங்கள் அதிகரிக்காமலும் குறையாமலும் நிலையாக உள்ளது கப்பல் தொழில் துறையை எடுத்துக் கொண்டால் கப்பல் எண்களும் மற்றும் பணி குழுக்கள் ஒரே விதமாக இருப்பதை நாம் காணலாம் தேய்மான செலவு அதிகரிக்காமலும் குறையாமலும் ஒரே அளவாகத்தான் இருக்கும் அதே போல் பராமரிப்பு செலவு சம்பளம் மற்றும் இயக்க செலவுகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் வருவாய் மட்டுமே வீழ்ந்து லாபத்திலும் அந்த தாக்கம் இருக்கும் இலாபம் 244 ஆக குறையும் அதாவது 0 ௦ 50 சதவீத வீழ்ச்சியடைந்துள்ளது 421 லிருந்து 177 ஆக குறைந்துள்ளது அதாவது பாதி அளவுக்கு குறைவான லாபம்தான் சரியா அதாவது 0 50 சதவீதத்திற்கும் மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளது துல்லியமாக பார்க்கும் பொழுது 660 கோடி வருவாய் நட்டத்தில் 440 கோடி செலவினங்களை குறைக்க பயன்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக லாபம் 244 கோடியாக குறைந்துள்ளது இந்த 50 சதவீத லாப குறைவு ஏற்பட்டத்திற்கான காரணம் மற்ற செலவினங்கள் 240 ஆக குறைந்து சேமிப்பு செய்தால் இருக்கும் அவ்வாறு இல்லையென்றால் அதிகமான நட்டமோ அல்லது குறைவான நட்டமோ வர வாய்ப்புள்ளது வரிக்கு முன் நிகர லாபம் அதே நிலையில் உள்ளது தற்போதைய வரி மீண்டும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அதே நிலையில் உள்ளது இதில் ஆச்சரியத்தக்க விஷயம் என்னவெனில் பொதுவாக லாபத்தில் குறைவு இருந்தால் வருமான வரியும் குறையும் ஆனால் ஏன் தற்போதைய வரியில் மாற்றம் இல்லை கப்பல் போக்குவரத்து ஒரு தனித்துவமான தொழில் என்றாலும் வருமான வரி விதிப்பு சரக்கை பொறுத்து அமைந்தாலும் வருமான வரியில் குறைவு நிலைக்கு வர காரணம் மேட் கிரெடிட் தான் இதைத்தான் மினிமம் அல்டர்நேடட் டைக்ஸ் என்கிறோம் முந்தைய வருடங்களில் மினிமம் அல்டர்நேடட் டைக்ஸ் ஆக அதிகமாக செழித்திருப்பார்கள் அதன் தற்போதைய கடன் சென்ற வருடத்தில் 24 தான் ஆனால் இந்த வருடத்தில் கடனாக 11 பெற்று உள்ளனர் பெரிதான மாற்றம் ஏதும் இல்லை ஒத்திவைக்கப்பட்ட வரி எப்படி இருந்தாலும் அது குறைந்த தொகைதான் எவ்வித மாற்றமும் இல்லை ஏனெனில் எந்த வரியும் முந்தைய வருடங்களில் இல்லை மொத்த வரி செலவினங்கள் அதிகமாகாமலும் குறையாமலும் மிக சிறிதளவு வீழ்ச்சியுடன் காணலாம் ஒட்டு மொத்த வரிக்கு முன் நிகர லாபம் 275 லிருந்து 135 ஆக வீழ்ந்துள்ளது 65 சதவீதம் அதிகமாகாமலும் குறையாமலும் இலாபத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது முந்தைய கால உருப்படியில் தற்சமயம் கூடுதல் தகவல் கிடைக்கும் அதில் அசாதாரணமான எந்த உருப்படியும் இல்லை தொடர் நடவடிக்கைகளிலிருந்து வந்த இறுதி லாபம் 241 ஆக குறைந்து உள்ளது அதாவது 64 சதவீதமாக வீழ்ச்சியடைந்தது இலாப நட்டக் அறிக்கையில் தரப்பட்டுள்ளது மிகவும் எளிதான முறையில் கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் பற்றி காணலாம் கடந்த வருடத்தின் இலக்கங்களை நிகழ் வருட இலக்கணங்களை ஒப்பிட்டு வித்தியாசத்தை தொகையிலும் சதவீதத்திலும் தரலாம் இந்த எளிதான அறிக்கைதான் பர்பார்மந்ஸ் அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இருப்பு நிலை குறிப்பு பற்றி பார்க்கலாம் முந்தைய கணக்கீடு முறைப்படியே கம்பாரிட்டிவ் பாலன்ஸ் சீட் தயாரித்து பகுப்பாய்வு செய்யலாம் வித்தியாசம் அல்லது மாற்றத்தை கணக்கிட்டு சதவீதத்தில் மாற்றம் கணக்கிடலாம் நீங்களும் என்னுடன் சேர்ந்து கணக்கிடுங்கள் நிகழ் வருட தொகையிலிருந்து கடந்த வருட தொகையை கழித்து கடந்த வருட தொகையை அடித்தளமாக கொண்டு சதவீதத்தை கணக்கிடலாம் ஈகுய்ட்டி கேப்பிடலில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் பூஜ்ஜிய மாற்றம் தான் ஏற்படும் ரேசெர்வேஸ் அண்ட் சர்ப்ளஸ் சிறிது குறைந்து உள்ளது இந்த சரிவுக்கு முந்தைய இலாபத்தில் வீழ்ச்சி இருந்தும் நிறுவன டிவிடெண்ட் அளித்ததே காரணம் இதுவே சிறிது இருப்பு குறைவுக்கு காரணம் நிறுவனத்தின் மூலதன கணிசமான இருப்பு 461 லிருந்து 6444 இருப்பாக உள்ளது 1 சதவீத இருப்பு வீழ்ச்சி என்பது புறக்கணிக்கத்தக்க ஒன்றுதான் பங்குதாரர்களின் நிதியும் அதிகமாகாமலும் குறையாமலும் ஒரே நிலையில் 1 என்ற நிலையில் வீழ்ச்சியடைந்துள்ளது லாங் டேர்ம் பார்ரோவிங்ஸ் கணிசமானக குறைந்து 4598 ஆக உள்ளது மூன்றில் ஒரு பங்கு கடன் செலுத்தப்பட்டுள்ளது 1520 வித்தியாசம் என்பது கடனில் 33 சதவீதமாகும் இந்த கடன் குறைவுக்கு காரணம் கடனை உரிய காலத்தில் செலுத்தியதால் இருக்கலாம் அல்லது கடனுக்கான வட்டி கூடுதலாக இருப்பதால் சீக்கிரம் செலுத்தி இருக்கலாம் ஒத்தி வைக்க பட்ட வரி பொறுப்பிலிருந்து 343 ஆக உயர்ந்து உள்ளது இதில் சதவீதம் கணக்கிட முடியாது ஆனாலும் இது ஒரு அளவிடக்கூடிய உயர்வுதான் மற்ற நீண்ட கால கடன் பொறுப்புகள் எதுவாயினும் புறக்கணிக்கத்தக்கது தான் லாங் டேர்ம் ப்ரொவிசின்ஸ் வீழ்ச்சி அடைந்துள்ளது தற்போதைய மொத்த நடப்பு அல்லாத பொறுப்புகளில் மிக பெரிய வீழ்ச்சி அடைந்துள்ளது 26 சதவீத வீழ்ச்சிக்கு காரணம் நீண்ட கால கடனை திரும்ப செலுத்தியது தான் காரணமாகும் கரண்ட் லையபிலிட்டிஸ் ஷார்ட் டேர்ம் பார்ரோவிங்ஸ் ௦ லிருந்து 974 ஆக உயர்ந்து உள்ளது நீண்ட கால கடனில் எந்த பகுதி குறுகிய கால கடனால் மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் கடனை திருப்பி செலுத்தியது இவ்வாறு மாறி இருக்கலாம் 10 வருட டிபென்ட்ஷேர் எடுத்து கொண்டால் 9 வருடம் முடிந்து இப்போது இது கடைசி வருடமாக இருக்கும் இந்த வருடத்தின் திருப்பி செலுத்தும் தொகை மட்டும் நிலுவையில் இருக்கும் அதனால்தான் குறுகிய கால கடன் 1520 லிருந்து 974 ஆக மொத்தமாக குறைந்து காணப்படுகிறது நீண்ட காலம் என்றால் ஒரு வருடத்திற்கு மேலாக திருப்பி செலுத்துவது என்பதை நினைவில் கொள்ளவும் 8 வருட கடன் ஆக இருந்தால் முதல் 7 வருடம் அது நீண்ட கால கடனாக காட்டும் 8 வது வருடத்தில் அது குறுகிய கால கடனாக காட்டும் தவணை முறையில் கடனை திருப்பி செலுத்தும் பட்சத்தில் எவ்வளவு தவணைகள் மீதம் உள்ளதோ அவை அனைத்தும் குறுகிய கால கடன் என்று அழைக்கப்படும் அணைத்து நீண்ட கால கடன்கள் முழுவதும் செலுத்தாத போது மீதமுள்ள கடன் நிகழ் வருட கடனாக இருக்கும் இதுவே குறுகிய கால கடன் எனப்படும் டிரெடு பேயபுள்ஸ்களில் குறிப்பிடத்தக்க உயர்வு 989 லிருந்து 2900 ஆக அதிகரித்துள்ளது இது 100 சதவீதத்திற்கும் மேலாக 190 சதவீதம் என்பது 200 சதவீதம் என்றே கூறலாம் அவர்கள் இருமடங்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் அல்லது இதற்கு மாறாக மும்மடங்கு அதிகரிப்பாக உள்ளது அதாவது 1000 லிருந்து ஏறக்குறைய 3000 ஆக உயர்ந்திருக்கும் இதற்கான காரணம் தெரியவில்லை நிறுவனத்தின் பண நெருக்கடி காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது இதனால் டிரெடு பேயபுள்ஸ் தாமதமாகிறது இதை துப்பறிவது தேவையான ஒன்றாகும் பணப்பாய்வு அறிக்கை பார்க்கும் போது டிரெடு பேயபுள்ஸ் மும்மடங்கு உயர்ந்துள்ளது என்பதை தெளிவாக உணர முடியும் அதன் அளவு மிகவும் அதிகமாக 3000 கோடியாக உள்ளது இது ஏறக்குறைய அதிகமான கடனாகவோ குறைவான கடனாகவோ நீண்ட கால கடனுக்கு சமமாக உள்ளது நடப்பு ஆண்டில் செலுத்த வேண்டியது கணிசமாக குறைந்துள்ளது நடப்பு ஆண்டில் செலுத்த வேண்டியது டிரெடு பேயபுள்ஸ் ஆக மாறியதால் இருக்கலாம் இதற்கு நிதி நிலையை அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும் 90 சதவீதம் வீழ்ச்சி குறுகிய கால விதிகளும் 82 சதவீதம் வீழ்ச்ச்சியில் இருக்கிறது நடப்பு பொறுப்புகளிலும் அதிகரிப்பு என்பது டிரெடு பேயபுள்ஸ்யின் உயர்வு தாழ்வு பொறுத்தே அமைகிறது நடப்பு பொறுப்புகள் ஒட்டுமொத்த அதிகரிப்பு 1242 ஆக இருக்க காரணம் என்னவென்றால் இதன் பங்கை குறுகிய கால கடன் அதிகரிப்பில் காணலாம் கடந்த அமர்வில் நடப்பு ரேஷியோ பற்றி பார்த்தோம் இப்போ கணக்கிட்டால் அதில் குறைவை உணரலாம் இப்போது 50 சதவீத உயர்வை மொத்த நடப்பு பொறுப்புகளில் காணலாம் இனி நடப்பு சொத்துக்களை பற்றி பார்க்கலாம் சொத்துக்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே நிலையில் உள்ளது அவர்கள் பெரிய கப்பல்களை வைத்துள்ளனர் சொத்துக்களில் 2 சதவீத மாற்றம் உள்ளது அதுவும் தேய்மானத்தினால் தான் இன்டன்ஜீப்பில் அஸெட்ஸ் எதுவும் இல்லை அதனால் புறக்கணிக்கலாம் ஒர்க் இன் ப்ரோக்ரேஸ் மிக குறைவே பிற சொத்துக்கள் விற்பனை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை மொத்த நிலையான சொத்துக்கள் 1 சதவீதம் வீழ்ச்சி விளிம்பில் உள்ளது நடப்பில் இல்லாத முதலீட்டில் சிறு அதிகரிப்பு உள்ளது 173 சதவீதம் அதிகரிப்பு தொகையில் கூறும் போது அதிகரிப்பு அதிக அளவில் இல்லை என்று சொல்லலாம் நீண்ட கால கடன் மற்றும் முன்னேற்றங்களை பார்க்கும் போது அதில் குறைவு இருப்பதற்கு நீண்ட கால முன்னேற்றங்களை மீட்கப்பட்டது தான் காரணமாக இருக்கலாம் மொத்த நடப்பு இல்லாத சொத்துக்களில் அவ்வளவு மாற்றம் இல்லை ஆக இது 3 சதவீத மாற்றம் ஆகும் தற்போதைய நிலவரத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் தற்போதைய முதலீடுகளில் அவர்கள் மிகக் குறைந்த தொகையை முதலீடாக வைத்திருந்தார்கள் அதை நாம் இப்போது 37 கோடி ரூபாய்க்கு பெறுமான பொருட்களை விற்பனை செய்துள்ளோம் சரக்கு குறைந்த அளவில் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்திற்கு தேவைப்படும் மிக சிறிதளவே சரக்கு அதிகரிப்பு உள்ளது மிக சிறிய அளவே டிரெடு பேயபுள்ஸ்லில் குறைந்துள்ளது வருவாய் சரிவே இதற்கு காரணம் என்பதை நாம் நன்கு அறிவோம் ரொக்கம் மற்றும் ரொக்க சம்பந்தமானவைகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே நிலையில் 1200 லிருந்து 1300 கோடி ஆக உயர்ந்துள்ளது கடன் மற்றும் முன்னேற்றங்கள் சிறிது அதிகரித்து உள்ளது இதை சதவீதத்தில் கூறுகையில் 114 சதவீதமாகும் தொகையில் கூறும் போது இது ஒரு பெரிய அதிகரிப்பு இல்லை என்றே சொல்லலாம் தற்போதைய மற்ற சொத்துக்கள் குறைந்த தொகையாகவே உள்ளது நடப்பு சொத்துக்கள் அதிகரிப்பு 323 ஆக உள்ளது 13 சதவீதம் நடப்பு சொத்துக்கள் அதிகரித்து காணப்படுகிறது இதுதான் கம்பாரிட்டிவ் பாலன்ஸ் ஷீட் உங்களுக்கு கணக்கீட்டு முறை புரிந்து இருக்கும் இப்போது நடப்பு ரேஷியோ பார்முலாவை நினைவு படுத்துகிறேன் நடப்பு சொத்துக்களை நடப்பு பொறுப்புகளிலிருந்து வகுக்க வேண்டும் கப்பல் போக்குவரத்து கம்பெனி அதுவும் அரசாங்க உடைமை ஆனால் இவ்வளவு சிக்கல் இருக்காது இல்லையெனில் இதெல்லாம் தொந்தரவான புள்ளி விவரங்கள் இருக்கும் இந்த வருட நடப்பு சொத்துக்கள் 2727 நடப்பு பொறுப்புகள் 4000 எனில் நடப்பு சொத்துக்களை நடப்பு பொறுப்புகளிலிருந்து வகுக்கும் போது நடப்பு விகிதம் 0 67 ஆக உள்ளது கடந்த வருடம் இது 0 8 ஆக இருந்தது நடப்பு பொறுப்புகள் அதிகரித்ததால் 44 சதவீதம் வீழ்ச்சி அடைந்ததை காணலாம் பாரம்பரியமாக பார்த்தால் நடப்பு சொத்துக்களை விட நடப்பு பொறுப்புகள் அதிகமாக இருப்பது ஆறுதலான விஷயம் அல்ல கப்பல் போக்குவரத்து கம்பெனி அதுவும் அரசாங்க உடைமை ஆனால் இவ்வளவு சிக்கல் இருக்காது இல்லையெனில் அதெல்லாம் கடினமான புள்ளி விவரங்களாக இருக்கும் கேஷ் ப்லொவ் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் கேஷ் ப்ஹுலோ ஸ்டேட்மென்டின் இரண்டு வருட தொகுப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதன் இலக்கங்களை கணக்கிடலாம் கடந்த வருடத்தை நிகழ் வருடத்தில் கழிக்க வேண்டும் அதிக அளவு வீழ்ச்சி வரிக்கு முந்தைய நிகர லாபத்தில் தான் உள்ளது அதாவது 60 சதவீதம் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து வரும் பணம் 50 சதவீதம் குறைந்து 1327 லிருந்து 682 ஆக வீழ்ச்சி அடைந்துள்ளது பண மூலதனம் 202 வித்தியாசமாகும் இப்போது 85 உள்ளது இயக்க நடவடிக்கைகளில் இருந்து வரும் பணம் 50 சதவீதம் குறைந்து 1327 லிருந்து 682 ஆக வீழ்ச்சி அடைந்துள்ளது பண மூலதனம் 202 இப்போது 85 ஆக குறைந்து வித்தியாசம் 116 ஆக உள்ளது நிதி நடவடிக்கைகளில் பணம் வருவது கணிசமாக குறைந்துள்ளது இதனால் அதன் வித்தியாசம் 1000 லிருந்து 500 ஆக வீழ்ச்சி அடைந்துள்ளது 82 அதிகரிப்பு என்பது 50 சதவீத வீழ்ச்சியாகும் இதுவரை வித்தியாசம் எதிர்மறை ஆனால் அதிகரிப்பு உள்ளது ரொக்கம் மற்றும் ரொக்கத்துக்கு சமமானவையில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த வருட தொடக்கம் மற்றும் இறுதி அறிக்கையை பார்க்கும் போது கணிசமாக அதிகரித்துள்ளது ஆனால் இந்த வருடம் குறைவு உள்ளது அதிக அளவு தொய்வு ரொக்க இயக்க நடவடிக்கைகளில் உள்ளது இதுவும் ஒரு வகையில் நன்று ஏனெனில் மூலதனத்தை குறைத்து கடனை உடனே திருப்பி செலுத்துவது சிறந்தது இதுவரை பார்த்த மூன்று அறிக்கைகளும் கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் தயாரிக்க பயன்படுத்தினோம் இதுதான் ஹரிஸ்ஸான்டல் அனாலிசிஸ் எனப்படும் இதே நிறுவனத்திற்கு வெர்டிகள் அனாலிசிஸை பார்ப்போம் ஹரிஸ்ஸான்டல் அனாலிசிஸில் இரண்டு வருட இலக்கங்களை ஒப்பிட்டு வித்தியாசத்தை சதவீதமாக மாற்றினோம் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் அடித்தளமாக வைத்து அனைத்தையும் சதவீதமாக கணக்கிடுவோம் இது போல் மிகவும் எளிதாக அடுத்த அமர்வில் வெர்டிகள் அனாலிசிஸை கணக்கிட போகிறோம்